கோண உந்த ஆபரேட்டர் மற்றும் அதன் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் முந்தைய விரிவுரையில் இந்த கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை நாங்கள் அமைத்தோம் பின்னர் வாதிட்டு அத்தகைய அமைப்புகளுக்கு அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் கன்செர்வேட்ஆக காட்டினோம் எனவே H L2 என்பது 0 H L என்பது 0 ஆக இருப்பதால் அவற்றைக் காணலாம் ஆனால் Li L j யில் i ≠ j என்பது 0 க்கு சமமாக இல்லை ஒரே நேரத்தில் ஐகன் செயல்பாடுகளாக இருக்கும் ஐகன் செயல்பாடுகளை நாம் காணலாம் அல்லது நான் சொல்வது H L2 க்கான பொதுவான ஐகன் செயல்பாடுகள் மற்றும் அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் ஒரு காம்போனென்ட் கூறு ஆகும் நாம் என்ன செய்வோம் என்பது எளிமையின் காரணமாக நாம் ஐகன் செயல்பாடுகளுக்கு Lz கூறுகளைத் தேர்ந்தெடுப்போம் ஏன் அப்படி ஏனெனில் Lz க்கு மிக எளிய வடிவம் ℏi∂ϕ இருப்பதால் ஹாமில்டோனியனை 22mr2∂rr2∂rL22mr2V என்றும் L2 இல் மற்றும் உள்ளது என்றும் L2 இல் மற்றும் டேரிவேட்டிவ் ஐ வழித்தோன்றல் கொண்டுள்ளது என்றும் நாங்கள் கண்டறிந்தோம் H இன் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் L2 இன் ஐகன்ஃபங்க்ஷன்களாக இருக்கப் போகிறது என்று ஒருவர் எதிர்பார்க்கலாம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் L2 அடிப்படையில் V எதுவாக இருந்தாலும் பொருட்படுத்தாது ஏனெனில் இந்த V இங்கே ஹாமில்டோனியனில் உண்மையில் எந்த மற்றும் டெர்ம்ஸ் ஐயும் கொண்டு இல்லை எனவே L2 அதாவது அந்த L2 ஐகன் ஃபங்க்ஷன் எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் எனவே இந்த விரிவுரையில் நாம் கவனம் செலுத்தப் போவது L இன் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் L2 மற்றும் Lz ஆபரேட்டர்கள் எனவே முதலில் ஒரு எளிய காரியத்தைச் செய்வோம் Lz இன் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் எனவே இவை Q என எழுத அனுமதிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் என்னிடம் Lz Q என்பது சில ஐகன் மதிப்புக்கு சமமாக இருக்கப் போகிறது அதை சில ஐகன் மதிப்பு λ Q என்று எழுதுவோம் இது idQdϕλ Q அதாவது என்னிடம் dQdϕ iλQ0 உள்ளது இதற்கான தீர்வுகள் மிகவும் எளிமையானவை எனவே Q க்கான தீர்வு Q என்பது Ceiλℏ க்கு சமம் இவை ஐகன்ஃபங்க்ஷன்கள் என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்போம் அதாவது Lz ஆபரேட்டரின் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் என்பது சில கான்ஸ்டன்ட் Ceiλℏ என்பதாகும் நாம் இன்னும் லாம்ப்டாவைக் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் இவை ஐகன் ஃபங்க்ஷன்கள் இப்போது என்பது பற்றி என்ன எனவே ஐகன் மதிப்புகள் சில பவுண்டரி கண்டிஷன்களால் எல்லை நிபந்தனை தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்க இப்போது இந்த விஷயத்தில் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை என்ன நான் x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு எடுத்துகொண்டு ஒரு முறை சுற்றிச் சென்றால் இதுதான் அதாவது என்பது 2 க்கு சமம் அதாவது நாம் இந்த என்பது 0 க்கு சமம் என்று பார்ப்போம்எனவே வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு Q ϕ 2 π என்பது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு Q ϕ க்கு சமமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு நீங்கள் ஒவ்வொரு முறை அதாவது ஒரு முறை இரண்டு முறைமூன்று முறை சுற்றி செல்லும்போது நாங்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம் எனவே என்னிடம் eiλϕ ei2πλ eiλϕ இருக்க வேண்டும் இந்த டேர்ம் கான்செல் செய்யப்படுகிறது மற்றும் என்னிடம் ei2πλ 1 உள்ளது இது உடனடியாக λ என்பது சில m ℏ ஆக இருக்கும் அதாவது m என்பது ஒரு முழு எண் அல்லது 0 1 2 மற்றும் பல எனவே நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் Lz இன் ஐகன் மதிப்புகள் m ℏ ஆக இருக்கும் இங்கே m என்பது 0 1 2 மற்றும் பல ஆக இருக்கும் மேலும் ஐகன்ஃபங்க்ஷன்கள் என்பது eimϕ ஆகும் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் eimϕ மற்றும் நான் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஐ நார்மலய்ஸ் செய்தால் அவை என்பதில் 0 முதல் 2 வரையிலான வரம்பில் நார்மலய்ஸ் ஆக்கப்படும் மேலும் Q2dϕ என்பது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என நான் பெறுகிறேன் எனவே Q ஐ Ceimϕ ஆக எடுத்துக் கொண்டால் C என்பது 12π ஆக வெளிவருகிறது எனவே என்னுடைய நார்மலய்ஸ் ஆக்கப்பட்ட ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் Qϕஎன்பது Lz க்கு 12πeimϕ ஆகும் மற்றும் m என்பது 0 1 மற்றும் பலவற்றிற்கு சமம் எனவே நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் Lz க்கு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் 12πeimϕ என்பதாகும் m என்பது 0 1 மற்றும் பலவற்றிற்கு சமம் மற்றும் ஐகன் மதிப்புகள் m மீண்டும் m என்பது 0 1 சமம் மற்றும் பல Lx மற்றும் Ly க்கான ஐகன் மதிப்புகள் பற்றி என்ன L x மடங்கு சிலQ ஐ நான் தீர்க்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இது தீட்டா மற்றும் வின் பங்ஷன் ஆக இருக்கும் இரண்டுமே லாம்ப்டா Q θ ϕ க்கு சமம் இப்போது இந்த திசை z தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் தன்னிச்சையாக திசை z தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது z தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனவே அடுத்த முறை தன்னிச்சையாக தேர்வு செய்யப்பட்டால் இந்த அச்சு z அச்சாக இருக்கலாம் எனவே ஐகன் மதிப்பு உண்மையில் திசையை சார்ந்து இருக்கக்கூடாது எனவே Lx மற்றும் Ly க்கான ஐகன் மதிப்புகள் ஒரே m h கிராஸ் m என்பது 0 1 க்கு சமமாக இருக்கும் தவிர ஐகன் பங்ஷன் வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் இப்போது ஆபரேட்டர் வேறுபட்டது ஆனால் ஐகன் மதிப்புகள் என்பது Lz எடுக்கும் மதிப்பு அல்லது ஒரு காம்போனென்ட் கூறு எடுக்கும் மதிப்பை சார்ந்து இல்லை ஆனால் Lx Ly என்பது 0 க்கு சமமாக இல்லை அல்லது Lx Lz என்பது 0 க்கு சமமாக இல்லை என்பதுதான் இப்போது நடக்கும் ஒரே விஷயம் எனவே Lx Ly மற்றும் Lz இன் ஐகன் பங்ஷன் களை ஒரே நேரத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே நான் ஒரே ஒரு காம்போனென்ட் கூறு Lz ஐ மட்டுமே தேர்வு செய்கிறேன் பின்னர் அது ஐகன் பங்ஷன் ஆக இருக்க முடியாது எனவே eimϕ 12π என்பது ஒரே நேரத்தில் Lx மற்றும் Ly இன் ஐகன் பங்ஷன் ஆக இருக்க முடியாது எனவே நாம் ஒரே ஒரு மதிப்பை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் அந்த ஐகன் மதிப்பு இதுதான் இப்போது L2 பற்றி என்ன L2 Lz என்பது 0 ஆக மாறுகிறது எனவே L2 மற்றும் Lz இன் ஐகன்ஃபங்க்ஷன்களை ஒரே நேரத்தில் நான் காணலாம் இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த L2 ஆபரேட்டர் அந்த L2 என்பது 21sinθ∂θsinθ∂θ 1 22 இதை நான் 21sinθ∂θsinθ∂θ Lz2 என எழுத முடியும் ஒரே நேரத்தில் ஐகன் ஃபங்க்ஷன்களை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் L2 என செய்ய வேண்டியிருந்தது அந்த ஐகன் ஃபங்க்ஷன்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நான் P θ என்று அழைக்கிறேன் இது Pθக்கு சமம் நான் ஏன் Pθ ஐ எழுதினேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே Lz ஐகன் ஃபங்க்ஷன்கள் தெரியும் அவை eimϕ மற்றும் இவை ஒரே நேரத்தில் நடக்கும் L2 மற்றும் Lz யின் ஐகன்ஃபங்க்ஷன்கள் என்பதால் அவை எந்த டேர்ம் மும் P இல் இருக்க முடியாது அது இருந்தால் Lz அதன் மீது செயல்படும் எனவே இந்த P தீட்டாவை மட்டுமே சார்ந்தது சரி ஏனென்றால் L2 மற்றும் Lz ஆகியவை பொதுவான ஐகன் ஃபங்க்ஷன்களைக் கொண்டிருப்பதால் இது நிகழ்கிறது எனவே இது உடனடியாக P எந்த சார்புகளையும் கொண்டிருக்க முடியாது என்பதை குறிக்கிறது இப்போது இந்த சமன்பாட்டை ஒருவர் தீர்க்கும் வழி P θ என்று எழுதுவது இதை கொசைன் மற்றும் அதன் பவர்களின் I சக்தி அடிப்படையில் விரிவுபடுத்துகிறது மற்றும் சில குணகம் C i நாங்கள் இதை செய்யப்போவதில்லை நான் முடிவை மட்டும் கூறுவேன் அதாவது இந்த ஃபங்க்ஷன்கள்களை நாம் Pθ என்பது Pθ க்கு சமமாக கணக்கிடும்போது λ வின் மதிப்பு 1l2 ஆக வெளிவருகிறது இப்போது Pθ வெவ்வேறு ஃபங்க்ஷன்கள்களை கொண்டிருக்கும் ஃபங்க்ஷன்கள் களில் ஒன்று Pθ என்பது 1 க்கு சமம் இதனுடன் தொடர்புடைய l என்பது 0 ஆக இருக்கும்இப்போது Pθ என்பது காஸ் θ எனில் இதனுடன் தொடர்புடைய l என்பது 1 க்கு சமம் இரண்டாவது விஷயத்தை சரிபார்க்கலாம் முதல் விஷயம் இது சரிபார்க்க மிகவும் எளிதானது எனவே L2 உங்களுக்கு 0 ஐ தருகிறது மற்றும் L2 ஆபரேட்டர் என்பது ℏ21sinθ∂θsinθ∂θLz2 மற்றும் இது காஸ் θ இல் இயங்குகிறது முதலாவது டேர்ம் எனக்கு 0 ஐ தருகிறது இதில் இயங்கும் இந்த டேர்ம் எனக்கு 0 ஐ தருகிறது இரண்டாவது டேர்ம் எனக்கு ℏ21sinθ∂θ ஐ தருகிறது உள்ளே காஸ் θ இன் டேரிவேட்டிவ் வழித்தோன்றல் உடன் நான் சைன் θ ஐ பெருக்கும்போது நான் θ ஐ பெறப் போகிறேன் இது உடனடியாக ℏ21sinθ2sinθcos θ க்கு வழிவகுக்கிறது இது உங்களுக்கு 2ℏ2cos θ தருகிறது இது வேறு ஒன்றுமில்லை 1l2cos θ என்பதாகும் எனவே காஸ் என்பது ஐகன்ஃபங்க்ஷன் இந்த l என்பது இங்கு 1 ஆகும் இது என்னவென்றால் L2 மடங்கு இந்த P θ என்பது l l பிளஸ் 1 2 Pθ க்கு சமமாக இருக்கும்போது இந்த m இன் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட l அதாவது l முதல் l வரை ஒன்றின் படிகளில் இருப்பதற்கு m கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே m என்பது l l 1 l 2 மற்றும் பல என வெளிவருகிறது எனவே 0 1 முதல் l வரை எல்லா வழிகளிலும் இந்த ஐகன்ஃபங்க்ஷன்கள் பெயரிடப்படப் போகின்றன அவற்றுக்கு L2 என்ற பெயர் உள்ளது அவை ஸ்பேரிக்கல் கோள ஹார்மோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது l மற்றும் m இரண்டையும் சார்ந்து இருக்கும் மேலும் மற்றும் இது l l 1 2 Ylmθϕ க்கு சமமாக இருக்கும் மேலும் நான் முன்பு கூறியது போல இந்த இன் சார்பு நமக்குத் தெரிந்திருக்கும் ஏனெனில் இந்த ஃபங்க்ஷன்கள் ஒரே நேரத்தில் Lz இன் ஐகன்ஃபங்க்ஷன் களாக உள்ளது எனவே எனக்கு L2 Ylm ஐ Plm ஆக மட்டுமே பிரிக்க முடியும்இது ஐ மட்டும் சார்ந்தது ஆனால் L மற்றும் m இரண்டையும் சார்ந்துள்ளது eimϕ என்பது l l 1 2Plmθ என்பது eimϕக்கு சமம் மற்றும் Lz என்பது Ylmθϕ இல் இயங்குகிறது இது வேறு ஒன்றுமில்லை ஆனால் Lz என்பது Plmθ eimϕ இல் இயங்குகிறது என்பதாகும் மேலும் இது எனக்கு ஒரு mℏYlmθϕஐ தருகிறது Ylmθϕ க்கு m என்பது l மற்றும் l க்கு இடையில் 1 படிகளில் தடைசெய்யப்பட்டுள்ளது எனவே m என்பது l l 1 மற்றும் பல 0 1 முதல் l 1 மற்றும் l வரைக்கு சமமாக இருக்க வேண்டும் ஆகவே ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் வழங்கப்படுவது இப்படித்தான் நான் உங்களுக்கு விவரங்களைத் தரவில்லை நான் உங்களுக்கு 2 ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் களை கொடுத்துள்ளேன்சரியாகக் அதுவும் இதுதான் மற்ற விஷயங்களை நான் நிறுத்தியது இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் களை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதற்கான கணிதத்தில் நம்மை அழைத்துச் செல்கிறது தொழில்நுட்ப சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஐகன்ஃபங்க்ஷன்ஸ் இது அதனுடன் தொடர்புடைய லெஜெண்ட்ரே பாலினாமியல்பல்லுறுப்புக்கோவைகள் Plm இந்த eimϕ பெருக்கப்படுகிறது என்பது ஆக வெளிவருகிறது ஆனால் இந்த Ylm க்கு ஒரு பெயர் உள்ளது இவை ஸ்பேரிக்கல் கோள ஹார்மோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நான் உங்களுக்கு 2 ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் களை வழங்கினேன் நான் தொடர்ந்து கொடுக்கிறேன் அவை என்னவென்று சரிபார்க்கும்படி கேட்கிறேன் பின்னர் நீங்கள் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்காக ஹாமில்டோனியனுக்குச் சென்றால் இந்த H என்பது ℏ22mr2∂rr2∂rL22mr2V க்கு சமம் என்று எழுதலாம் மற்றும் இதிலிருந்து ஐகன்ஃபங்க்ஷன்கள் என்பது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஆபரேட்டரின் ஒரே நேரத்தில் ஐகன்ஃபங்க்ஷன்களாக இருக்கும் எனவே L2 என்பது ll12 ψ க்கு சமமாக இருக்கும் என்று நான் எளிதாக எழுத முடியும் ஏனெனில் ψ என்பது H மற்றும் L2 இரண்டிற்கும் பொதுவான ஐகன் ஃபங்க்ஷன்கள் எனவே இது தானாகவே இதைக் குறிக்கிறது எனவே ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புக்கான அனைத்து ஐகன்ஃபங்க்ஷன்களுக்கும் ஹாமில்டோனியனை ℏ22mr2∂rr2∂rll122mr2V என எழுதலாம் எனவே இது பொதுவானது V எதுவாக இருந்தாலும் இந்த டேர்ம் ஒரே மாதிரியாக இருக்கலாம் எனவே இதை இப்படி எழுதுகிறேன் ஹாமில்டோனியனில் உள்ள இந்த டேர்ம் அனைத்து V க்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் அந்த Ylm ம் அனைத்து V களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது அடுத்த விரிவுரையில் இன்னும் விரிவாகக் காணப்படும் ஆனால் ஹாமில்டோனியன் இவ்வாறு எளிமைப்படுத்தப்படுகிறார் இதில் நீங்கள் காண்பது என்னவென்றால் இப்போது நாம் ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் சமன்பாட்டைஇது r ஐ மட்டுமே தீர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தீட்டா காம்போனென்ட்கள் கூறு கவனிக்கப்பட்டுள்ளன எனவே ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர்மை காரணமாக ப்ராப்ளம் இப்போது எளிமையாக்கப்படுகிறது இதை நான் நம்புவதற்கு முன்பு Lz காரணமாக x y சமதள பரப்பில் தட்டையான பரப்பு ஒரு பார்ட்டிக்கல் துகள் நகரும் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது பார்ட்டிக்கல் துகள் x y சமதள பரப்பில் தட்டையான பரப்பு அதன் தூரத்தை மையத்திலிருந்து முடிவு செய்கிறது எனவே எடுத்துக்காட்டாக ஒரு தடியாகவும் ராடு அதன் மாஸ் நிறை காற்றில் எந்த போடன்சியல்லும் ஆற்றல் இல்லாமல் நகரவும் முடியும் எனவே V ஐ 0 ஆக எடுத்துக்கொள்வோம் ஆற்றல்களைக் கண்டுபிடிப்போம் எனவே இந்த அமைப்பிற்க்கான ஹாமில்டோனியன் என்பது வேறு ஒன்றுமில்லை அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் 2 2mr2என்பதாகும் இங்கே இந்த இடத்தில் r முடிவு செய்யப்படுகிறது ஆரம் r ஆகவும் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் z அங்குலார் மொமெண்ட்டம் மாகவும் கோண உந்தம் இருப்பதால் V என்பது இங்கே 0 மேலும் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் கன்செர்வேட் ஆகிறது எனவே நான் இதை இப்படி எழுத முடியும் இது 22mr222 ஆக இருக்கும் இது ஹாமில்டோனியன் மற்றும் V சரி செய்யப்பட்டுள்ளதால் H மற்றும் Lz இன் ஐகன்ஃபங்க்ஷன்கள் பொதுவானவை எனவே எனர்ஜிஆற்றல் என்பது 2mz ஆக இருக்கும் என்று நீங்கள் உடனடியாக எழுதலாம் நான் mz இப்படி எழுதுகிறேன் டிஃபரென்ட்டிஎட் மாஸ் லிருந்து 2 m R2 ஆனால் நீங்கள் விரும்பினால் சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் அதை எழுதலாம் எனவே இது எனக்கு 22mr2 என்பது க்கு மேல் இயங்குகிறது என தருகிறது இது E க்கு சமம் இது எனக்கு ஐ தருகிறது இந்த 22222E2mr2 என்பது 0 க்கு சமம் எனவே உடனடியாக நீங்கள் என்பது e2E2mR2 என பெறுவீர்கள் மேலும் 2E2mR2 என்பது mz க்கு சமமாக இருக்க வேண்டும் இதன் 2 மடங்கு mz க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது வேவ் பங்ஷன்நின் அலை செயல்பாட்டின் தனித்துவம் இதிலிருந்து உங்கள் பதிலைப் பெறுவீர்கள் எனவே Hψ Eψ என்று எழுதுவதன் மூலமும் இதை நீங்கள் நேரடியாகக் காணலாம் இங்கே நாம் எழுதியது 2mR222Eψ எனவே இதிலிருந்து நான் 222mR22 Eψ0 ஐப் பெறப்போகிறேன் எனவே இதன் தீர்வு ψ என்பது ei√2mR22E க்கு சமம் ஆக இருக்கும் இது ஒரு தீர்வு மற்றும் ψϕ2π இன் தனித்துவமான மதிப்பை மீண்டும் கோரினால் இது ψ ϕ க்கு சமமாக இருக்க வேண்டும் அது உடனடியாக எனக்கு √2mR22E என்பது mz க்கு சமமாக இருக்க வேண்டும் என தருகிறது அங்கு mz என்பது 0 1 மற்றும் பல க்கு சமமாக இருக்கும் எனவே முன்பு கிடைத்தது போல E என்பது 2mz22mR2 ஆக வெளிவருகிறது எனவேஒரே நேரத்தில் ஐகன் செயல்பாடுகளின் இது பற்றி ஒரு சிந்தனை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள்இது எனது தீர்வுகளை எளிதாக்குவதற்கான ஒரு கருவியையும் தருகிறது இந்த விரிவுரையில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை நான் இப்போது சுருக்கமாக சொல்கிறேன் அது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஆபரேட்டரை விரிவாகக் காண்போம் இது L2 மேலும் L இன் ஒரு காம்போனென்ட் கூறு பொதுவான ஐகன்ஃபங்க்ஷன்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் நாம் வசதிக்காக Lz ஒரு காம்போனென்ட் கூறு ஆக தேர்வுசெய்யப்படுவதையும் ஐகன் மதிப்புகள் m ℏ ஆகவும் வெளிவரும் இங்கே m என்பது 0 1 க்கு சமமாகவும் இருக்கும் என்பதையும் நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மேலும் L2 ஐகன் மதிப்புகள் l l12 என்பதையும் கண்டறிந்தோம் மற்றும் நான் நான் எழுதாதது l என்பது 0 1 மற்றும் பல இது 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது மற்றும் L2 மற்றும் Lz ஆகியவை நாம் ஏற்கனவே தீர்மானித்த பொதுவான ஐகன் ஃபங்க்ஷன்களைக் கொண்டுள்ளன மேலும் இந்த H L2 என்பது 0 ஆகவும் H Lz என்பது 0 ஆகவும் இருப்பது ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை எளிதாக்குகிறது ஆனால் Lz க்கான ஐகன் மதிப்புகளுக்கான புள்ளியைப் பொறுத்து இந்த கருத்தையும் நான் இங்கு வட்டமிடுகிறேன் Lx மற்றும் Ly ஆபரேட்டர்களுக்கான ஐகன் மதிப்புகளும் பொதுவானது அவற்றுக்கு தீர்வு காண முடிவு செய்தால் இதை தவிர ஐகன்ஃபங்க்ஷன்கள் சற்று சிக்கலானதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் ஒரு ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான திசை உண்மையில் Lx Ly மற்றும் Lz ஐ பொருட்படுத்தக் கூடாது இது எல்லாம் ஒரே மாதிரியானவை இங்கு நாம் வசதிக்காக Lz ஐ தேர்வு செய்கிறோம் ஏனெனில் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு மிகவும் வசதியானது நாங்கள் L2 பதிலாக Lx மற்றும் Ly ஆகியவற்றின் அடிப்படையில் வேலை செய்ய தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதுவும் இதே முடிவுகளை தான் தரும்